இந்தப் பாடத்தில் நாங்கள் வடிவமைத்த மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தைப் பற்றி மேலும் பார்ப்போம் மேலும் பொதுவாக எதிர்கொள்ளும் சில சொற்களைப் புரிந்துகொள்வோம் இப்போது ஒரு ஒற்றை MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி எங்கள் மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமானது இப்படி உருவாக்கப்பட்டுள்ளது அதை மூலத்தில் உள்ள தற்போதைய மூலத்துடன் நாங்கள் சார்பளிக்கிறோம் மேலும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் வடிகால் ஒரு சார்பு மின்தடையம் RD வழியாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் அதில் சுமைகளை ஏசி இணைக்கிறோம் மேலும் டிரான்ஸ் கடத்துத்திறன் R1 ஐ வரையறுக்கும் மின்தடையத்தை இணைக்கிறோம் மேலும் உள்ளீட்டையும் இணைக்கிறோம் இப்போது பின்னூட்டத்தால் கட்டுப்படுத்தப்படும் அளவு வடிகால் மற்றும் iovi 1R1 என்றால் gmR1 1 இல் உள்ள சிறிய சமிக்ஞை அதிகரிக்கும் மின்னோட்டமாகும் இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தில் இந்த io RD மற்றும் RL க்கு இடையில் பிரிக்கிறது இது அவற்றின் மதிப்புகளின் தலைகீழ் விகிதமாகும் எனவே இங்கு பாயும் மின்னோட்டம் உண்மையில் ioRDRDRL ஆகும் இப்போது இது ஒரு மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய ஆதாரமாக இருந்தாலும் இது மின்னழுத்த வெளியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது மின்னோட்டத்திற்கு பதிலாக வெளியீட்டு மின்னழுத்தத்தை நீங்கள் அளவிடுகிறீர்கள் அதைச் செய்வது மிகவும் எளிதானது நான் இதை vo என்று வரையறுத்தால் இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் என்ன vo io RDRDRLRL அடிப்படையில் இந்த io ஆனது RD மற்றும் RL ஆகியவற்றின் இணையான கலவையில் செல்கிறது மேலும் அதன் துருவமுனைப்பு காரணமாக நாம் எதிர்மறையான அடையாளத்தைப் பெறுகிறோம் நான் இதை விரிவுபடுத்தினால் எனக்கு -gm1gmRLviRD||RL கிடைக்கும் அதனால் அது வெளியீட்டு மின்னழுத்தமாக இருக்கும் மற்றும் இந்த நிபந்தனை திருப்தி அடையும் போது gmR1 1 இது தோராயமாக viRD||RLR1 ஆகும் எனவே நீங்கள் நினைத்தால் கிடைக்கும் ஆதாயம் மின்னழுத்த ஆதாயம் மின்தடையங்களின் விகிதத்தால் வரையறுக்கப்படுகிறது மற்றும் துல்லியமாக வரையறுக்கப்படுகிறது இது MOS டிரான்சிஸ்டரின் டிரான்ஸ் கடத்துத்திறனை வரையறுப்பதை விட மிகவும் துல்லியமானது இது வெப்பநிலை மற்றும் பலவற்றுடன் கணிசமாக மாறுபடும் குறிப்பாக ஒரு IC இல் மின்தடையங்களின் விகிதத்தை மிகவும் துல்லியமாக சரிசெய்ய முடியும் நான் வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் கருத்தில் கொண்டாலும் இது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரம் அல்ல இது சுமை மின்தடையுடன் கூடிய மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் உண்மையில் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரமாக இருந்தால் சுமை எதிர்ப்பின் மதிப்பை மாற்றுவது அல்லது இதற்கு இணையாக மற்றொரு எதிர்ப்பை இணைப்பது வெளியீட்டு மின்னழுத்தத்தை மாற்றக்கூடாது அதேசமயம் இந்த விஷயத்தில் இது நிச்சயமாக வெளியீட்டு மின்னழுத்தத்தை மாற்றுகிறது இந்த io நிலையானது அது நீங்கள் இணைக்கும் சுமையைப் பொறுத்தது அல்ல எனவே வோல்டேஜ் வோ நீங்கள் இணைக்கும் சுமை எதிர்ப்பைப் பொறுத்தது எனவே இது உண்மையில் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் மின்தடை சுமையுடன் இது பயன்படுத்தப்படுகிறது சில சமயங்களில் நாம் அதைப் பற்றி விவாதிக்க மாட்டோம் ஆனால் இந்த io சில ஒத்ததிர்வு சுற்றுக்கு அனுப்பப்படுகிறது இது ஒரு அதிர்வு பெருக்கி மற்றும் பலவற்றை உருவாக்குகிறது இது ஒரு டியூன் செய்யப்பட்ட பெருக்கி பல RF சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் அந்த விஷயங்களைப் பற்றி விவாதிக்க மாட்டோம் ஆனால் இந்த மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலமானது பல்வேறு வகையான செயல்பாடுகளை உங்களுக்கு வழங்க பல்வேறு சுமைகளுடன் பயன்படுத்தப்படலாம் இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த சர்க்யூட் மிகவும் ஒத்ததாக உள்ளது இதை நான் நகலெடுக்கிறேன் அதே சர்க்யூட்டில் நான் நகலெடுத்துள்ளேன் மேலும் நான் இங்கே முன்னிலைப்படுத்த விரும்புவது மூல பின்னூட்டம் சார்பு கொண்ட பொதுவான மூல பெருக்கியின் ஒற்றுமை இப்போது அந்த சர்க்யூட் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபயருக்கு மூல பின்னூட்ட சார்புடன் திரும்புகிறேன் அந்த விஷயத்தில் எங்களிடம் என்ன இருந்தது இதற்கும் அந்த சர்க்யூட்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இந்த R1 அல்ல அது ஷார்ட் சர்க்யூட்டட் மற்றும் C3 தரையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் C3 ஐத் தேர்வுசெய்தால் அதன் வினைத்திறன் 1gm ஐ விட மிகச் சிறியது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் C3≫ இங்கு 𝜔 என்பது சமிக்ஞை அதிர்வெண் இப்போது இந்த வழக்கின் முடிவை நாங்கள் அறிவோம் இதுவும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் இதை io என்று அழைக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறிய சமிக்ஞைக்கு சமமான சிறிய சமிக்ஞை என்ன இது உள்ளீட்டு மூலமாகும் மேலும் மின்தேக்கியை ஒரு குறுகிய சுற்று என்று வைத்துக்கொள்வோம் எங்களிடம் R1 இணையான R2 உள்ளது மேலும் டிரான்சிஸ்டர் அதனுடன் ஆதாரமாக உள்ளது டிரான்சிஸ்டர் பெருக்கியை நாம் பயன்படுத்தும் வழி இதுதான் எங்களிடம் vgs உள்ளது மற்றும் gmvgs என்பது அதிகரிக்கும் வடிகால் மின்னோட்டம் எனவே இந்த io gmvgs தவிர வேறொன்றுமில்லை அது RD மற்றும் RL இன் இணையான கலவையில் செல்கிறது இப்போது நீங்கள் இங்கே வோ வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பார்த்தால் அது என்னவென்று எங்களுக்குத் தெரியும் நாங்கள் அதைக் கணக்கிட்டோம் பல முறை அது -gmRD||RLvi எனவே இது பொதுவான மூல பெருக்கி மற்றும் இது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட ஆதாரமாக உள்ளது உண்மையில் இது ஒரு மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகவும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமானது MOS டிரான்சிஸ்டராக மட்டுமே உள்ளது இதுவும் ஒரு மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்த விஷயத்தில் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கான வெளியீட்டு மின்னோட்டத்தின் விகிதம் MOS g m ஆல் வரையறுக்கப்படுகிறது அதேசமயம் இங்கே நீங்கள் gmR1 1 என்பதைத் தேர்வுசெய்தால் வெளியீட்டு மின்னோட்டத்தின் விகிதம் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு இந்த மின்தடை R1 மூலம் வரையறுக்கப்படுகிறது எனவே அவை செயல்பாட்டில் மிகவும் ஒத்தவை அதனால்தான் இந்த குறிப்பிட்ட பெருக்கி பல முறை மூல சிதைவுடன் கூடிய பொதுவான மூல பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது சீரழிவு என்றால் ஏதோ ஒன்று சீரழிந்தது அல்லது குறைக்கப்பட்டது இந்த விஷயத்தில் குறைக்கப்படுவது டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆகும் இந்த வழக்கில் iovigm1gmR11R1gm MOS டிரான்சிஸ்டரின் gm ஐ விட இது நிச்சயமாக சிறியதாக இருக்கும் உண்மையில் நீங்கள் gmR1 ஐ மிகவும் பெரியதாக தேர்வு செய்கிறீர்கள் எனவே இங்கே இந்த எண் gm ஐ விட சற்று சிறியதாக இருக்கும் இது MOS இன் டிரான்ஸ் கடத்துத்திறன் மட்டுமே டிரான்சிஸ்டர் அதேசமயம் இது அசல் பொதுவான மூல பெருக்கி எனவே டிரான்சிஸ்டரின் gm ஆனது மூலத்துடன் தொடரில் ஒரு எதிர்ப்பை வைப்பதன் மூலம் சிதைந்துவிடும் என்றும் சிறிய சமிக்ஞை படமாக வரைந்தால் இது தெளிவாகிறது என்றும் கூறப்படுகிறது நான் பயாஸ் ரெசிஸ்டர்களான R1 மற்றும் R2ஐ எளிமைக்காக தவிர்த்துவிடுவேன் மேலும் அனைத்து மின்தேக்கிகளும் ஷார்ட் சர்க்யூட்கள் என்று கருதுகிறேன் மின்தடை சுமையுடன் கூடிய மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்டம் நான் குறிப்பிட்டுள்ளபடி மின்னழுத்த வெளியீட்டில் இது பயன்படுத்தப்படுகிறது இது போல் தெரிகிறது இது gm மற்றும் இந்த அளவு vgs இவை MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் கேட் மற்றும் மூல முனையங்கள் மற்றும் பொதுவான மூல பெருக்கி நிச்சயமாக மிகவும் ஒத்ததாக உள்ளது தவிர எதிர்ப்பு இல்லை மற்றும் மூலமானது தரையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நான் இந்த io ஐ அங்கும் இங்கும் அழைத்தால் iovigm1gmR11R1 என்றால் gmR1 1 மற்றும் இந்த வழக்கில் iovigm எனவே இது vi ஆல் சிறிய டிரான்ஸ் கடத்துத்திறன் io ஐக் கொண்டுள்ளது மேலும் இது மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையே ஒரு எதிர்ப்பை இணைப்பதன் மூலம் டிரான்சிஸ்டரை சிதைப்பது என குறிப்பிடப்படுகிறது என்ன நடக்கிறது என்றால் இங்கே பயனுள்ள கேட் மூல மின்னழுத்தம் vi ஐ விட சிறியது ஆனால் இங்கே கேட் மூல மின்னழுத்தம் எனவே டிரான்ஸ் கடத்துத்திறன் குறைக்கப்படுகிறது ஆனால் நாம் ஏன் இதைச் செய்கிறோம் ஏன் டிரான்ஸ் கடத்துத்திறனைக் குறைக்கிறோம் முதலாவதாக gm மிகவும் உணர்திறன் வெப்பநிலை மற்றும் பலவற்றால் சில விரும்பத்தக்க பண்புகளைக் கொண்ட gm இல் இருந்து சுயாதீனமாகிறது நாம் இதுவரை விவாதிக்காத மற்றொரு அம்சம் இந்த சுற்றுடன் ஒப்பிடும்போது இந்த சர்க்யூட் அதிக நேரியல் ஆகும் அதாவது MOS டிரான்சிஸ்டரை மிகக் கடுமையான நேரியல் அல்லாத நிலைக்கு இயக்காமல் பெரிய சிக்னலை V i இன் பெரிய மதிப்பை இதற்குப் பயன்படுத்தலாம் இது எதிர்மறையான பின்னூட்டத்தின் மற்றொரு அம்சம் நிச்சயமாக நான் அதை தெளிவற்ற முறையில் மட்டுமே கூறியுள்ளேன் ஏனென்றால் அதை சரியாகக் குறிப்பிட நீங்கள் அளவு ஒப்பீடுகளையும் செய்ய வேண்டும் டிரான்ஸ் கடத்துத்திறன் இதை விட சிறியது மற்றும் அதனால் ஆனால் பொதுவாக சுற்று மிகவும் நேர்கோட்டில் உள்ளது அதை விட இது அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது டிரான்சிஸ்டர் மற்றும் இந்த மின்தடையத்தை சிதைத்து சில நேரங்களில் சிதைவு எதிர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது வெளியீட்டு மின்னோட்டத்திற்கு பதிலாக நீங்கள் வெளியீட்டு மின்னழுத்தம் vo ஐப் பார்க்கிறீர்கள் நம்மிடம் vovi RD||RLR1 இருக்கும் பெருக்கி மற்றும் இதன் பொருள் இதுதான்gmR1 1 மூலத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் vovi gmRD||RL இந்த முழுத் தொகுதியையும் இந்த மூன்று முனையங்களையும் இது இது மற்றும் இதையும் மூன்று முனைய வரம்பாக நீங்கள் நினைக்கலாம் அதன் g m MOS ஐ விட மிகச் சிறியது தானே டிரான்சிஸ்டர் எனவே டீஜெனெரேஷன் என்பது இதுதான் மேலும் இந்த சர்கியூட் மிகவும் பரவலாக அடிப்படை தொகுதியாகப் பயன்படுத்தப்படுகிறது